அனைவரையும் எனர்ஜி கன்சர்வேஷன் மற்றும் வேஸ்ட் ஹீட் ரெகவரி விரிவுரைக்கு வரவேற்கிறேன் நாம் தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாவது லா பற்றி விவாதித்து கொண்டு இருந்தோம் மேலும் நான் உங்களுக்கு ஏற்ற ஹீட் என்ஜின் சைக்கிள் அல்லது ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் சைக்கிள் அல்லது கார்னோட் சைக்கிள் TS பிளேன் இல் அதன் முக்கியத்துவத்தை காண்பிக்க விரும்புகிறேன் ஆக இப்போது நாம் இவ்வாறு விவாதித்து கொண்டு இருந்த அந்த ஸ்லைடு கு செல்லலாம் நான் TS எடுத்துள்ளேன் வெப்பம் கோ ஆர்டினட் மற்றும் என்ட்ரோபி கோ ஆர்டினட் மேலும் நான் 1 to 2 T1 என்ற நிலையான வெப்பநிலையில் இருந்து பெற்ற ஹீட் அட்டிஷன் செயல்முறை என்று காண்பிக்க விரும்புகிறேன் ஹீட் நிராகரிப்பு செயல்முறை T2 என்ற நிலையான வெப்பநிலையில் நிகழ்கிறது ஆக T1 என்ற நிலையான வெப்பநிலையில் ஹீட் சேர்க்கப்படுகிறது அதை 1 2 6 5 பரப்பு தரும் அதுவே Q1 மேலும் அதில் கோடிடப்பட்ட பரப்பு அதிக வெப்ப இருப்பில் இருந்து சுழற்சியில் எடுக்கப்பட்ட ஹீட் ஐ குறிக்கிறது சுழற்சியில் T2 என்ற வெப்பநிலையில் இருக்கும் குறைந்த வெப்ப இருப்பிற்கு நிராகரிக்கப்பட்ட ஹீட் ஐ இந்த பரப்பு தரும் ஆக நான் 4 3 6 5 என்ற பரப்பு T2 இல் உள்ள தெர்மல் இருப்பிற்கு Q2 ஹீட் ஐ தருகிறது ஆக இன்னொரு பரப்பு மீதம் உள்ள பரப்பு அது இவை இரண்டுக்கும் பொதுவான பரப்பு ஆகும் ஆனால் மீதம் உள்ள அந்த பரப்பு பொதுவானது அல்ல அது 1 2 3 4 ஆக 1 2 3 4 அது தெர்மல் எனர்ஜி ஒர்க் ஆக மாற்ற பயன்படும் அது Q1 Q2 கு சமமாக இருக்கும் ஒர்க் W ஆக இது மிகவும் உபயோகமான கருத்து அது நமக்கு T S படத்தில் இருந்து கிடைக்கும் மேலும் வெளிப்படையாக நாம் ஏற்ற சுழற்சி என்ற கருத்தை உபயோகிக்கிறோம் இப்போது நாம் நன்றாக பார்த்த போன உதாரணத்துக்கு செல்வோம் மேலும் அந்த உதாரணத்தை காண முயல்வோம் அது வேஸ்ட் ஹீட் ரெகவரி கு எடுத்து கொள்ளப்பட்டது அதை எவ்வாறு வரைந்து குறிக்கமுடியும் என்று பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் 2 வேஸ்ட் ஹீட் மூலங்கள் எடுத்துள்ளோம் அந்த இரண்டு மூலங்களும் 24KW தெர்மல் எனர்ஜி கொண்டுள்ளது முதல் மூலம் 900K இல் உள்ளது மேலும் இரண்டாவது மூலம் 600K இல் உள்ளது மேலும் அம்பிஎண்ட் 300K இல் உள்ளது ஆக இதை வரைந்து குறிக்க முயல்வோம் இது இப்படி உள்ளது நாம் 2 படங்களையும் பக்கத்தில் வைத்து காண்போம் முதல் வழக்கு மற்றும் இரண்டாவது வழக்கு இது உங்கள் வெப்ப கோ ஆர்டினட் மற்றும் என்ட்ரோபி கோ ஆர்டினட் மேலும் இந்த இரண்டு வழக்கிலும் நமக்கு T2 உள்ளது அது 300K இல் உள்ளது ஆக நமக்கு முதல் வழக்கில் இது 300K இல் உள்ளது நமக்கு T1 உள்ளது அது T2 இப்போது T2 300K ஆக உள்ளது என கொள்வோம் நம்மிடம் யோசித்து பார்த்தால் 900K இருந்தது ஆக இது உங்களின் 900 இங்க T போடுவோம் மேலும் இந்த வழக்கில் T1 என்பது 600 ஆக உள்ளது ஆக இரண்டு வழக்கிலும் நமக்கு 24KW என்ற தெர்மல் எனர்ஜி வேஸ்ட் ஹீட் இல் இருந்து கிடைக்கும் ஆக 24KW என்ற தெர்மல் எனர்ஜி அதை இவ்வாறு குறிக்கலாம் மேலும் இதை நாம் முன்பே செய்துள்ளோம் இப்போது சிறிது ஷேடிங் அல்லது ஹாட்சிங் போடுவோம் ஆக இங்க உள்ள எனர்ஜி முதல் வழக்கில் இருக்கும் இங்கே நம்மிடம் 24KW எனர்ஜி இருக்கிறது அதை எவ்வாறு குறிக்கலாம் என்று இங்கே காணலாம் ஆக அது இவ்வாறு இருக்கும் இங்கேயும் கொஞ்சம் ஹாட்சிங் போடுவோம் முதல் வழக்கில் ஹீட் நிராகரிக்கப்படும் ஆக ஹீட் நிராகரிப்பு 300K இல் இருக்கும் மேலும் நாம் இதை இந்த ஹாட்சிங் மூலம் குறிப்பிடலாம் இந்த வழக்கில் இது 300K இல் இருக்கும் இப்போது இந்த இரண்டு படங்களை ஒப்பிட்டால் ஆக இது உங்கள் முதல் வழக்கு இது உங்களின் இரண்டாவது வழக்கு இந்த இரண்டு வழக்குகளிலும் இது 24KW ஆக உள்ளது இதுவும் 24KW ஆக உள்ளது ஆனால் இந்த இரண்டாவது வழக்கில் நாம் இன்னும் நிறைய ஹீட் ஐ வளிமண்டலத்திற்கு அல்லது அம்பிஎண்ட் கு அல்லது சுற்றுப்புறத்திக்கு நிராகரிக்கிறோம் என்பதை காணலாம் ஆக இப்போது உங்களுக்கு புரிந்து இருக்கும் நாம் முன்னர் கூறியபடி வேஸ்ட் ஹீட் மூலத்தின் தரம் ஒரு விதமான எண் மூலம் நான் விளக்கினேன் இப்போதும் நான் விளக்குகிறேன் படம் மூலமாக மேலும் இங்கே கண்டால் முதல் வழக்கில் இரண்டாவது வழக்கை ஒப்பிடும் போது அதிக தரம் இருக்கும் மேலும் இது T S படம் மூலம் சாத்தியம் அதில் என்ட்ரோபி என்பது தெர்மோடையனாமிக் பிளேன் இல் ஒரு கோ ஆர்டினட் ஆகும் ஆக உங்களுக்கு வேஸ்ட் ஹீட் இன் தரம் மற்றும் அளவு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நாம் முக்கியமான பண்புக்கு செல்வோம் இதை இப்போது தான் அறிமுகம் செய்கிறோம் அது என்ட்ரோபி மேலும் என்ட்ரோபி யின் அடிப்படை ஈகுவேஷன் ஆகும் அது ∫12 𝛿𝑄T|rev கு சமமாகும் இப்போது நான் ஒரு விஷயத்தை மறுபரிசீலனை செய்கிறேன் மேலும் உங்களையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது தெர்மோடையனாமிக்ஸ் இல் இருக்கக்கூடிய என்ட்ரோபி உறவாகும் ஆக நாம் இதை 𝑑𝑆 ≥ 𝛿𝑄T என்று எழுதலாம் ஆக இப்போது நான் இதை 𝛿𝑄T என்று எழுதவில்லை அது ரிவர்சிபிள் ஆக இருந்தால் 𝑑𝑆 𝛿𝑄T அது ரிவர்சிபிள் இல்லையென்றால் ஆனால் சில ஹீட் ட்ரான்ஸபர் இருக்கும் மேலும் அந்த என்ட்ரோபி மாற்றம் ஹீட் ட்ரான்ஸபர் உடன் ஒரு சில உறவில் இருக்கும் அந்த உறவு ஈகுவாலிட்டி உறவாக இருக்காது அது ஒரு இன்ஈகுவாலிட்டி உறவாக இருக்கும் ஆக 𝑑𝑆 ≥ 𝛿𝑄T ஒரு மூடப்பட்ட அமைப்பிற்கு நாம் 𝑆2 − 𝑆1 ∫12 𝛿𝑄T 𝑆gen என எழுதலாம் ஆக ஒரு உதாரணம் எடுப்போம் இது ஒரு மூடப்பட்ட அமைப்பு நான் மூடப்பட்ட அமைப்பு என்று சொல்லும்போது அதனுள் எந்த ஒரு நிறையும் நுழையவோ அல்லது வெளியில் செல்லவோ முடியாது மேலும் கட்டாயமாக ஹீட் இன்டெராக்சன் மற்றும் ஒர்க் இன்டராக்க்ஷன் இருக்கும் இந்த ஹீட் இன்டெராக்சன் வேறொரு இடத்தில் நடக்கலாம் ஹீட் இன்டெராக்சன் வேறொரு இடத்தில் நடப்பதன் முக்கியத்துவம் என்ன இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் ஹீட் இன்டெராக்சன் வேறொரு இடத்தில் நடக்கலாம் கண்டிப்பாக ஹீட் சேர்க்கப்படலாம் அல்லது ஹீட் நிராகரிக்கப்படலாம் ஆனால் ஒரு விஷயம் அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள வெவ்வேறு பகுதிகளில் உள்ள அமைப்பின் எல்லைகளில் ஹீட் இன்டராக்க்ஷன் நடக்கலாம் ஆக ஒரு மூடப்பட்ட அமைப்பில் நாம் என்ட்ரோபி யை இவ்வாறு எழுதலாம் என்ட்ரோபி பாலன்ஸ் ஈகுவேஷன் S2 S1 ஆகும் S2 என்பது என்ன ஒருவேளை அந்த மூடப்பட்ட அமைப்பு ஒரு செயல்முறைக்கு உள்ளாக்கப்பட்டால் அதன் அமைப்பின் தொடக்கப்புள்ளி 1 ஆல் கொடுக்கப்படும் அதன் முற்றுப்புள்ளி ஆனது 2 ஆல் கொடுக்கப்படும் ஆக என்பது ஸ்டேட் 1 இல் இருந்து ஸ்டேட் 2 கு செல்லவதற்கு நடக்கும் என்ட்ரோபி மாற்றத்தை கொடுக்கிறது மேலும் ஸ்டேட் 1 இல் இருந்து ஸ்டேட் 2 கு செல்லவதற்கு ஒரு என்ட்ரோபி மாற்றம் இருக்கிறது அதை S2 S1 ஆல் குறிப்பிடுகிறோம் ஆக இது ∫12 𝛿𝑄T 𝑆gen கு சமமாகும் ஆக இப்போது புது டேர்ம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது Sgenerated Entropygenerated இது இவ்வாறு இருக்கட்டும் நாம் கருதும் செயல்முறையானது பொதுவான செயல்முறை ஆகும் அதாவது அந்த செயல்முறை ரிவர்சிபிள் ஆக இருக்கவேண்டிய அவசியமில்லை அது ரிவர்சிபிள் செயல்முறையாக அல்லது இரிவர்சிபிள் செயல்முறையாக இருக்கலாம் அது இரிவர்சிபிள் செயல்முறையாக இருப்பின் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது நிகழும் பண்பு மாற்றத்தை தவிர என்ட்ரோபி உருவாக்கம் இருக்கும் ஆக நிறைய பொதுவான வழக்குகளில் ரிவர்சிபிள் மற்றும் இரிவர்சிபிள் செயல்முறைகள் இரண்டையுமே கருதியாக வேண்டும் Sgen என்ற டேர்ம் இருக்கும் ஆக இப்போது இந்த செயல்முறை ரிவர்சிபிள் ஆக இருந்தால் இந்த Sgen என்பது 0 கு சமமாக இருக்கும் ஆக நமக்கு ரிவர்சிபிள் செயல்முறைக்கு கிடைப்பது ∫12 𝛿𝑄T|rev 𝑆gen அது 0 கு சமமாக இருக்கும் ஆக நமது ஒரு முக்கியமான கேள்வி ஆனது சிலநேரம் நாம் என்ட்ரோபி பாலன்ஸ் ஈகுவேஷன் என்ற அழைப்பது ஆகும் ஆக முதல் லா வில் பார்த்தால் நமக்கு ஒருவிதமான எனர்ஜி பாலன்ஸ் ஈகுவேஷன் கிடைக்கும் இந்த வழக்கில் நமக்கு சிலவிதமான என்ட்ரோபி பாலன்ஸ் ஈகுவேஷன் கிடைக்கிறது மேலும் இந்த என்ட்ரோபி பாலன்ஸ் ஈகுவேஷன் கட்டாயமாக ஒரு டேர்ம் வைத்து இருக்கும் அதுவே Sgenerate Sgen என்பது உருவாக்கப்பட்ட என்ட்ரோபி ஏனென்றால் செயல்முறைகள் போது நிறைய செயல்முறைகள் இரிவர்சிபிள் செயல்முறையாக இருக்கும் ஆக இரிவர்சிபிள் செயல்முறையாக இருந்தால் சில என்ட்ரோபி உருவாக்கப்படும் மேலும் இரிவர்சிபிலிட்டி இன் காரணங்களை நான் ஏற்கனவே விவாதித்து விட்டேன் ஆக அந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் சிலவிதமான என்ட்ரோபி உருவாகும் ஆக நம்மிடம் என்ன உள்ளது இப்போது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு உள்ளது என கொள்வோம் ஆக ∆Sisolated என்றால் சிலவித மாற்றம் உள்ளது அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பை நாம் சிறிது நேரம் கண்காணித்தால் முதலில் ஸ்டேட் புள்ளி 1 கு சமமாக இருக்கும் அல்லது கடைசியாக ஸ்டேட் புள்ளியானது 2 கு சமமாக இருக்கும் மேலும் அந்த செயல்முறைக்கு நாம் என்ட்ரோபி மாற்றத்தை கணக்கிட வேண்டும் ஆக ∆Sisolated என்பது ≥0 ஆக இருக்கும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புக்கு என்ட்ரோபி மாற்றம் என்பது ≥0 ஆக இருக்கும் ஆக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு என்றால் அது வெளியில் உள்ள எவற்றுடனும் தொடர்பில் இல்லை நிறை பரிமாற்றம் ஆகவோ அல்லது எனர்ஜி பரிமாற்றம் ஆகவோ இல்லை அந்த வழங்கில் என்ன நடக்கும் என்றால் ஒரு அமைப்பு கூட சுற்றுப்புறத்தை எடுத்தால் நாம் எல்லாவற்றையும் சூழ்ந்துகொள்கிறோம் ஆக இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு ஆகிறது ஆக ∆S system ∆S surrounding என்பது ≥0 ஆக இருப்பதை காணலாம் ஆக இது மறுபடியும் மற்றொரு உபயோகமான கருத்து ஆகும் மேலும் என்னால் தொடர முடியும் ஒரு அடி முன்னே சென்றால் நாம் இந்த அமைப்பு மற்றும் சுற்றுப்புறத்தை கருதினால் மேலும் நாம் எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்கிறோம் அதாவது இது உங்களின் பிரபஞ்சம் ஆகும் ஆக ஒருவர் ∆S universe என்பதை ≥0 என்று எழுதலாம் ஆக இது என்ட்ரோபி கொள்கை அதிகரிப்பு ஆகும் ஆக ஒரு அமைப்பு தனியாக இருக்கப்பட்டுவிட்டு இருந்தால் ஆக அதன் என்ட்ரோபி அதிகரிக்க முயலும் கடைசியாக அதிகமாகும் ஆக இது நாம் பிரபஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பாக கருதலாம் ஆக பிரபஞ்சத்தின் என்ட்ரோபி தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே உள்ளது மேலும் தெர்மோடையனாமிக்ஸ் புத்தகங்களில் நீங்கள் இதை பற்றிய விரிவான விவாதங்களை காண்பீர்கள் ஆனால் இந்த படத்தில் நாம் இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் புரிந்து பாராட்டினால் போதுமானது முதல் லா வில் இருந்து நாம் மொத்த எனர்ஜி என்பது நிலையாக உள்ளது என கொள்வோம் அது ஒரு வடிவில் இருந்து இன்னொரு வடிவிற்கு மாறுகிறது இந்த படம் முழுமை அடைகிறது இப்போது இரண்டாவது லா வின் கருத்தை எடுத்தால் ஒரு அமைப்பிற்கு அது யாருடனும் தொடர்பில் இல்லாமல் தனியாக இருந்தால் பின்னர் அதன் என்ட்ரோபி அதிகரித்து மேலும் கடைசியாக அதிகபட்சமாக இருக்கும் ஆக இதுவே எனர்ஜி கன்வர்ஷன் கொள்கை மற்றும் என்ட்ரோபி அல்லது என்ட்ரோபி அதிகமாகும் கொள்கை இப்போது இந்த பாடத்தில் நமக்கு சில நல்ல உட்பார்வைகள் கிடைத்து உள்ளன அந்த உட்பார்வைகள் பொறியியல் நடைமுறைக்கு மிகவும் முக்கியம் ஆகும் அந்த உட்பார்வைகள் என்ன ஆக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பிற்கு ∆S என்பது கருதுவோம் மேலும் நாம் அது தொடர்ச்சியாக அதிகரிக்கும் என்று புரிந்துகொள்ளவேண்டும் மேலும் அது அதிகபட்சமாக்க முயல்வோம் மேலும் அதற்கு ஒருவிதமான Sgen என்ற பங்களிப்பு உள்ளது மற்றும் Sgen ஐ தனியாக கருதினால் Sgen என்பது என்ட்ரோபி உருவாக்கம் ஆகும் ஆக இது ஒரு நான் நெகடிவ் அளவு ஆகும் ஏன் அது நான் நெகடிவ் அளவு அது நான் நெகடிவ் அளவாக இருந்தால் பின்னல் அது 0 ஆக இருக்கும் மேலும் நிறைய வழக்குகளில் நாம் Sgen என்பது 0 ஆக இருப்பதை அறியலாம் ஆக இது இந்த செயல்முறை ரிவர்சிபிள் என்று குறிக்கிறது மேலும் Sgen 0 ஆக இருக்கும் Sgen 0 செயல்முறை சாத்தியமில்லை ஆக நான் கூறியபடி Sgen அது ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது ஒரு நான் நெகடிவ் அளவு Sgen 0 பாசிட்டிவ் மதிப்பு இது ரிவர்சிபிள் செயல்முறை Sgen0 அது ரிவர்சிபிள் செயல்முறை மேலும் Sgen அது எப்போது நெகடிவ் செயல்முறை என்பது சாத்தியமில்லை அல்லது வேறு சொற்களில் அது Sgen என்பது நெகடிவ் மதிப்பாக இருப்பது என்பது சாத்தியம் இல்லை ஆக இது என்ட்ரோபி கொள்கையில் மற்றும் என்ட்ரோபி உருவாக்கத்தில் இருந்து பெறும் மற்றொரு முக்கியமான கருத்து

தெர்மோடையனாமிக்ஸ் புத்தகங்களில் இவை பெரும்பாலும் இருந்தாலும் நான் சிலநிமிடங்கள் இதில் செலவழிக்க விரும்புகிறேன் ஒரு செயல்முறையின் போது எப்படி என்ட்ரோபி ஐ கணக்கிடுவது அதுவும் வெவ்வேறு பொருட்களுக்கு முதல் லா மற்றும் இரண்டாம் லா வை ஒன்றுசேர்த்து வரும் உறவில் ஒருவரால் பெறமுடியும் நான் புதிய ஸ்லைடு களில் இருந்து தொடங்குகிறேன் மேலும் அதை நான் என்ட்ரோபி மாற்றத்தை தீர்மானித்தல் என்று அழைக்கிறேன் அதை எவ்வாறு பெறுவது

முதல் மற்றும் இரண்டாம் லா வை ஒன்றிணைப்பதால் ஒருவற்கு 𝑇 𝑑𝑠 𝑑𝑢 𝑝 𝑑𝑣 என்பது கிடைக்கும் T என்பது அப்ஸலுட் வெப்பம் s ஸ்பெசிபிக் என்ட்ரோபி நாம் சிறிய எழுத்து S உபயோக்கிறேன் நான் சிறிய எழுத்து u உபயோகித்துள்ளேன் நான் சிறிய எழுத்து v உபயோகித்துள்ளேன் நான் இந்த குறிப்பிட்டவை எல்லாமே சிறிய எழுத்தில் உபயோகித்து உள்ளேன் s என்பது ஸ்பெசிபிக் என்ட்ரோபி u என்பது இன்டெர்னல் எனர்ஜி v என்பது ஸ்பெசிபிக் வால்யூம் மற்றும் p என்பது பிரஷர் ஆக நாம் முதல் மற்றும் இரண்டாம் லா வை சேர்த்து 𝑇 𝑑𝑠 𝑑𝑢 𝑝 𝑑𝑣 எனலாம் மேலும் நீங்கள் ஞாபகம் கொண்டால் இந்த பண்பின் உறவு n ஸ்டேட்ஸ் களை சார்ந்து இருக்கும் மேலும் எதனால் நாம் செயல்முறையின் வகை பற்றி பேசவில்லை அது ரிவர்சிபிள் செயல்முறை ஆனாலோ அல்லது இரிவர்சிபிள் செயல்முறை ஆனாலோ அது நமக்கு இங்கே சம்மந்தம் இல்லை இப்போது 𝑑𝑠 என்பது 𝑑𝑠 𝑑𝑢T 𝑝 𝑑𝑣T என கிடைக்கும் மேலும் அதை சில அல்ஜெப்ராய்க் கையாளுதல் மூலம் 𝑑ℎ𝑇 − 𝑣 𝑑𝑝T என பெறலாம் ஆக இந்த இரண்டு உறவுகளும் நாம் பண்பு மாற்றத்தை தீர்மானிக்க எளிதில் கையாளக்கூடியதாக இருக்கும்

நாம் ஒரு திடப்பொருள் அல்லது திரவப்பொருளுக்கு என்ட்ரோபி மாற்றத்தை கருதலாம் ஆக அந்த வழக்கில் திடப்பொருள் மற்றும் திரவப்பொருளுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்றால் நமக்கு அவ்வளவு திடமோ அல்லது திரவியமோ இருக்காது பிரஷர் ஆல் சொல்லக்கூடிய அளவுக்கு வால்யூம் மாற்றம் இருக்காது பிரஷர் ஐ கொடுப்பதால் வால்யூம் இல் எந்த ஒரு சொல்லகூடிய அளவு மாற்றமும் இருக்காது ஆக 𝑑𝑠 𝑑𝑢T 𝑝 𝑑𝑣T மேலும் இந்த நிலைக்கு ஒருவர் S2 S1 கு சமமாக கொள்ளலாம் அது Cavg dTT கு சமமாகலாம் 1 to 2 அது Cavg ln T2T1 கு சமமாக இருக்கும் ஆக நான் எழுதியதை விவரிக்கிறேன் ஆக இன்டெர்னல் எனர்ஜி முதல் விஷயம் இதனுடைய இரண்டாவது டேர்ம் ஆகும் இது 0 ஆகும் மேலும் பின்னே இந்த இன்டெர்னல் எனர்ஜி நாம் இதை u என்று எழுதலாம் அதை C into T என்று திரவத்திற்கும் மேலும் திடப்பொருளுக்கு அது சிலவிதமான ஸ்பெசிபிக் ஹீட் ஐ வெப்பத்துடன் பெருகுவதால் கிடைக்கும் மேலும் பொதுவாக ஸ்பெசிபிக் ஹீட் என்பது வெப்பத்தின் பங்க்ஷன் ஆகும் ஆனால் நாம் அதன் ஆவரேஜ் மதிப்பு எடுத்தால் 1 to 2 என்ற செயல்முறையில் இருந்து அதன் ஆவரேஜ் மதிப்பு எடுத்தால் மேலும் அது இன்டக்ரேஷன் சைன் இல் இருந்து வெளியே எடுத்து விடலாம் ஆக நமக்கு இந்த ஈகுவேஷன் கிடைக்கும் அதேபோல் ஒரு ஏற்ப வாயுவின் S2 S1 என்பது 1 to 2 Cv கு சமமாக இருக்கும் T dT T R உடைய பங்க்ஷன் இது உங்களின் காஸ் கான்ஸ்டன்ட் எனப்படும் இதில் lnV2V1 என்பது நான் விரிவாக்க பண்பை குறிக்க எழுதி உள்ளேன் நான் என்ட்ரோபி மாற்றத்தை தீவிரமான பண்பாக எழுதி உள்ளேன் S2 S1 என்பது 1 to 2 Cv dTT R ln V2V1 கு சமமாகும் ஆக இதை நான் இன்னொரு வெளிப்பாட்டின் மூலம் 𝑆2 − 𝑆1 ∫12 Cp dTT R ln p2p1 என எழுதலாம் ஆக நிலையான வால்யூம் இல் உள்ள ஸ்பெசிபிக் ஹீட் அல்லது நிலையான பிரஷர் இல் உள்ள ஸ்பெசிபிக் ஹீட் பொறுத்தவரை நான் எழுதலாம் மேலும் நீங்கள் புரிந்துகொண்டால் நான் இந்த ஈகுவேஷன் ஐ ஏற்ற காஸ் காக பெற்றுள்ளேன் நான் ஏற்ற காஸ் கான ஸ்டேட் ஈகுவேஷன் களை பயன்படுத்தி உள்ளேன் ஆனால் pv என்பது அல்லது PV என்பது RT கு சமமாக இருக்கும் ஆக இதுவே நான் உபயோகித்த ஈகுவேஷன் ஆகும் ஆக இதை கொண்டு நாம் என்ட்ரோபி எவ்வாறு மாறுகிறது என்று தெரிகிறது என்ட்ரோபி வெவ்வேறு திடப்பொருள் திரவப்பொருள் மற்றும் ஏற்ற வாயுப்பொருளுக்கு எவ்வாறு மாறும் என்பதை நாம் எடுக்கவில்லை ஆனால் இது தெர்மோடையனாமிக்ஸ் பாடம் அல்ல ஆக யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் எந்த தரமான தெர்மோடையனாமிக்ஸ் புத்தகத்தில் இருந்தும் குறிப்பெடுக்கலாம் ஆக இத்துடன் நாம் சில எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம்ஸ் ஆராய்ச்சி மற்றும் வேஸ்ட் ஹீட் ரெகவரி செய்யும் அமைப்புகளுக்கு தேவையான என்ட்ரோபி ஐ கணக்கிட்டு பார்க்கலாம் ஆக நன்றி நாம் இங்கிருந்து அடுத்த வகுப்பை தொடரலாம் மேலும் வேஸ்ட் ஹீட் ரெகவரி இல் இருந்து சில உதாரணங்கள் காண்போம் மேலும் நாம் தெர்மோடையனாமிக்ஸ் கொள்கைகள் வேஸ்ட் ஹீட் ரெகவரி சிஸ்டம்ஸ் கு டிசைனிங் பிளானிங் மற்றும் விவரங்கள் பெற பயன்படுவதை பற்றி செயல்விளக்கமளிக்கலாம்